மின்சார இடப்பெயர்வு நாம் பார்த்தோம் துருவப்படுத்தப்படும் அல்லது துருவப்படுத்தல் P ஐச் சுமந்து செல்லும் ஒரு பொருள் இருந்தால் மின் பிரச்சினைகளுக்கு ஒரு சிக்மா உள்ளது இது மேற்பரப்பில் P டாட் n ஓவர் the surface என்பதை நாம் யோசிக்க முடியும் எனவே நான் இங்கே சில பிளஸ் மின்னூட்டங்களை எழுத முடியும் இங்கே மைனஸ் மின்னூட்டங்கள் அங்கு n என்பது மேற்பரப்பில் இருந்து அல்லது பொருளிலிருந்து வெளியே செல்லும் செங்குத்து கோடு ஆகும் மற்றும் மின்னூட்ட அடர்த்தி என்பது மைனஸ் divergence of P ஆக இருக்கும் நான் வெளிப்படையாக இங்கே r இன் செயல்பாட்டை எழுதுகிறேன் நாம் கட்டுண்ட மின்னூட்டம் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் இவை கட்டுண்ட மின்னூட்டங்கள் அவற்றால் சுதந்திரமாக நகர இயலாது நாம் பார்த்தது என்னவென்றால் இந்த மின்னூட்டங்களில் இருந்து ஒரு கட்டத்தில் அல்லது மின்சார புலத்தில் உள்ள மின்னழுத்தத்தை நாம் கணக்கிடலாம் உதாரணமாக மின்னழுத்தம் 1 அல்லது 4 பை எப்சிலோன் 0 மற்றும் integrated மைனஸ் டெல் பிரைம் டாட் P r பிரைம் என வழங்கப்பட்டது நான் r பிரைமை எழுதுகிறேன் ஏனென்றால் r பிரைமை நான் மூல புள்ளியாக எடுத்துக்கொள்கிறேன் r மைனஸ் r பிரைம் d v பிரைம் பிளஸ் 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 integration P r பிரைம் டாட் n பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் d s பிரைம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மின்புலம் E என்பது மைனஸ் grad of V r என வழங்கப்படும் எனவே இது ஒரு பொதுவான யுக்தி எனினும் துருவப்படுத்தக்கூடிய பொருட்களை நாம் சமாளிக்க போகிறோம் அவை வெளிப்புற புலத்தில் வைக்கப்படும் போதுதான் நான் அதற்கு ஒரு புலத்தைப் பயன்படுத்தினால் அல்லது மற்ற மின்னூட்டங்களுக்கு முன்னால் வைத்தால் அவைகள் ஒரு துருவமுனைப்படுத்தலை உருவாக்கப் போகின்றன நாம் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் மின்சார புலங்கள் அல்லது இந்த ஊடகங்களின் விளைவுகளைக் கணக்கிட ஒரு பொதுவான முறையை உருவாக்குங்கள் இந்த துருவப்படுத்தக்கூடிய ஊடகம் அல்லது மின்னூட்டங்களின் இருப்பு மற்றும் துருவப்படுத்தக்கூடிய ஊடகம் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து என்ன வகையான புலங்கள் அல்லது மின்னழுத்தத்தை உருவாக்குகிறது எனவே இந்த சூழலில் அத்தகைய பிரச்சினைகளைத் தீர்ப்பதற்கு உதவும் மின்சார இடப்பெயர்வு என்று அழைக்கப்படும் ஒன்றை நாம் அறிமுகப்படுத்தப் போகிறோம் இடப்பெயர்ச்சியைப் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பின்னர் வருமாறு நாம் எழுத வேண்டும் சில மின்னூட்டப் பகிர்வு இருப்பதால் என்னிடம் மின்புலம் E இருந்தால் அதை நான் ரோ r என்றும் மின்கடத்தா ஊடகம் என்றும் அழைக்கிறேன் அதை நான் சிவப்பு நிறம் மூலம் காண்பிக்கிறேன் இது மின்கடத்தா ஊடகம் இந்த மின்னூட்ட விநியோகம் அதன் உள்ளே இருக்கலாம் இது கட்டுண்ட மின்னூட்டங்களிலிருந்து வேறுபட்டது பின்னர் டெல் டாட் E divergence of E என்பது மைனஸ் ரோ upon எப்சிலோன் 0 ஆக இருக்க போகிறது கூடுதலாக பிணைக்கப்பட்ட மின்னூட்டங்கள் காரணமாக புலம் உள்ளது எனவே அது மைனஸ் divergence of P ஆக கொடுக்கப்படப் போகிறது இது எப்சிலோன் 0 மீதுள்ள ஒரு கட்டுண்ட மின்னூட்டம் Divergence of எப்சிலோன் 0 E பிளஸ் P சமமாக இருப்பதால் இந்த சமன்பாட்டை நான் மீண்டும் எழுத முடியும் இது பிளஸ் ரோ of r மற்றும் துருவப்படுத்தல் காரணமாக எழும் கட்டுண்ட மின்னூட்டங்களிலிருந்து வேறுபடுத்திக் காட்ட நான் அதை ரோ ஃப்ரீ என்று அழைக்கப் போகிறேன்

இந்த அடைப்புக்குறிக்குள் உள்ள அளவு எப்சிலான் 0 E பிளஸ் P நான் D அல்லது இடப்பெயர்வு என்று அழைக்கப் போகிறேன் இது இடப்பெயர்வின் வேறுபாடு ரோ ஃப்ரீக்கு சமம் என்ற வகையீட்டு சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறது நீங்கள் விரும்பினால் இது D க்கான காஸின் விதி இப்போது இடப்பெயர்வை எடுத்ததற்கான நன்மை என்ன நீங்கள் எனக்குத் தெரிந்த மின்னூட்டமற்ற ஒன்றை பாருங்கள் நான் வழங்கியது என்ன அல்லது நாம் கொண்டு வரும் ஏதாவது எனவே அந்த மின்னூட்டம் தொடர்பான ஒரு அளவு மாறாக தூண்டப்படும் ஒரு அளவு இருப்பது நல்லது உதாரணமாக இது போன்ற ஒரு ஊடகத்தை நான் இங்கே கொண்டு வந்து ஒரு மின் புலத்தின் முன் வைத்தால் இதன்மேல் மின்னூட்டங்கள் தூண்டப்படும் மற்றும் அந்த தூண்டப்பட்ட மின்னூட்டங்கள் என்ன என்று எனக்குத் தெரியாது எனவே நான் மின்னூட்டங்கள் அடிப்படையில் கோட்பாட்டை உருவாக்க விரும்புகிறேன் இது எனக்கு தெரியும் மற்றும் அவை ரோ ஃப்ரீ ஆகும் எனவே நமக்கு ஒரு அளவு இடப்பெயர்வு கிடைத்துவிட்டது இது போன்ற தன்னிச்சையான மின்னூட்டம் தொடர்பானது எனவே டெல் டாட் d ரோ ஃப்ரீக்கு சமம் மறுபுறம் மின் புலம் இன்னும் மின்னூட்டங்களால் வழிவகுக்கப்படுகிறது அது பிணைக்கப்பட்ட மின்னூட்டங்கள் அல்லது சுதந்திரமான மின்னூட்டங்கள் எனவே நாம் முன்பே பார்த்தது போல மைனஸ் V r என எழுத முடியும் நான் இதை r பிரைம் r மைனஸ் r பிரைம் வகுத்தல் r மைனஸ் r பிரைம் cubed d v பிரைம் பிளஸ் இண்டெகரேஷன் மைனஸ் divergence of P r பிரைமில் இண்டெகரேஷன் ரோ ஃப்ரீ என வெளிப்படையாக எழுதியிருக்கலாம் அதாவது பிணைக்கப்பட்ட மின்னூட்டம் வகுத்தல் r மைனஸ் r பிரைம் cubed r மைனஸ் r பிரைம் d v பிரைம் பிளஸ் மேற்பரப்பு மின்னூட்டங்கள் காரணமாக

விஷயம் என்னவென்றால் அது சில மின்னூட்டங்களில் இருந்து வெளியே வருகிறது எனவே நாம் காண்பது என்னவென்றால் இந்த நிலையான மின்னூட்டங்களில் இருந்து r இல் மின் புலம் எழுகிறது எனவே curl of E என்பது 0 ஆகும் இதன் பொருள் என்னவென்றால் நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு மின்னழுத்தம் V r இலிருந்து E ஐ கணக்கிட முடியும் எனவே எனக்கு இரண்டு அளவுகள் உள்ளன என்னிடம் துருவப்படுத்தலுடன் கூடிய ஒரு ஊடகம் இருக்கும் போதெல்லாம் என்னிடம் துருவப்படுத்தல் ஊடகம் இரண்டும் இருக்கும் போதெல்லாம் எனவே இது துருவப்படுத்தல் மற்றும் சில சுதந்திர மின்னூட்டங்கள் ரோ r பிரைம் ஆகும் எனக்கு இரண்டு சமன்பாடுகள் உள்ளன ஒன்று இடப்பெயர்ச்சியுடன் உள்ளது இடப்பெயர்வின் வேறுபாடு ரோ ஃப்ரீ r க்கு சமம் மற்றும் curl of E 0 ஆகும் இப்போது ஹெல்ம்ஹோல்ட்ஸ் தேற்றத்தை நினைவுகூர்க அது எந்த அளவையும் கணக்கிட அதற்கு curl மற்றும் divergence தேவை என்று கூறுகிறது இங்கே என்னிடம் இரண்டு அளவுகள் D மற்றும் E உள்ளன எனக்கு divergence of D மற்றும் curl of E தெரியும் ஒரு கேள்வியைக் கேட்போம் divergence of curl of D என்பது பூஜ்ஜியமா curl of D என்பது 0 எனில் மற்றும் அது அறியப்பட்டிருந்தால் அது மின்சார புலத்தை கணக்கிடும் ஒரு கணக்கு போல் ஆகிறது பின்னர் divergence மற்றும் curl of D எனக்குத் தெரியும் நான் D ஐ ஒரு gradient of a potential ஆக எழுத முடியும் மேலும் நாம் முன்பு செய்ததைப் போலவே அனைத்து கணக்கீடுகளையும் செய்ய முடியும் ஆனால் இது உண்மையல்ல ஏனென்றால் curl of D என்பது curl of எப்சிலோன் 0 E பிளஸ் P க்கு சமமாக இருக்கும் இது எப்சிலான் 0 curl of E பிளஸ் curl of P இது 0 ஆகும் எனவே நான் curl of P உடன் விடப்பட்டேன் உங்கள் திரையின் இடது புறத்தில் உள்ள படத்தைப் பாருங்கள் என்னிடம் ஒரு பொருள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இதை Y திசையாக எடுத்துக்கொள்வோம் இது X திசையாக இருக்க வேண்டும் என்னிடம் ஒரு துருவப்படுத்தல் உள்ளது இது Y திசையில் உள்ளது மற்றும் X உடன் மாறுகிறது எனவே நான் ஒரு துருவப்படுத்தல் செய்தபோது P கொடுக்கப்படுகிறது இது Y திசையில் உள்ளது மற்றும் மாறக்கூடியது எனவே என்னிடம் P of x P நாட்டுக்கு சமமாக உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் மைனஸ் x வகுத்தல் a வை E வழங்குகிறது y ஓரலகு திசையன் நீங்கள் உடனடியாக curl of P என்பது 0 இல்லை என்று பார்ப்பீர்கள் நான் செய்ய முயற்சிக்கும் புள்ளி என்னவென்றால் curl of P என்பது 0 ஆக இருக்க வேண்டிய அவசியமில்லை எனவே பொதுவாக E ரோ ஃப்ரீ பிணைக்கப்பட்ட மின்னூட்டங்கள் டெல் டாட் P ஓவர் எப்சிலோன் 0 என என்னால் எழுத முடியும் ஆனால் ஒரு துருவப்படுத்தக்கூடிய ஊடகம் இருந்தால் அங்கு P தாமாகவே Eஐ சார்ந்துள்ளது எனக்கு இது தெரியாது எனவே நான் இதை எழுதுகிறேன் இது ஒரு முன்னுரை என்று நமக்குத் தெரியாது எனவே இப்போது மின்கடத்தா ஊடகம் முன்னிலையில் பிரச்சினைகளைத் தீர்க்க நுட்பங்களை உருவாக்க வேண்டும் நாம் அதைச் செய்யும் முன் மின்சார இடப்பெயர்வுகளுக்கு சில கணக்கீடுகளை இப்போது செய்கிறேன் எனவே அது என்ன என்பதைப் பற்றிய ஒரு யோசனை உங்களுக்கு வரும் முன்பு நாம் ஒரு சிக்கலைத் தீர்த்தோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அங்கு நான் உங்களுக்கு உயரம் H ஆரம் R உடைய R மிகவும் மிகவும் H ஐ விட சிறந்ததாக இருக்குமாறு ஒரு மின்கடத்தா உருளையை கொடுத்திருந்தேன் மற்றும் P இந்த வழியில் மேலே செல்கிறது இந்த வழக்கில் இது மேலே நேர்மறை மின்னூட்டங்கள் கொண்ட சிலிண்டருக்கு சமமானது என்று நாங்கள் காட்டினோம் இது சிக்மா ஆனது P ஓவர் எப்சிலான் 0 க்கு சமமாக உள்ளது கீழே உள்ள எதிர்மறை மின்னூட்டங்கள் மைனஸ் P upon 0 மற்றும் மின் புலம் எனவே இந்த திசையில் உள்ளது இது E பக்கத்தில் விளிம்பு விளைவுகளை நாம் புறக்கணித்தால் நான் இங்கே காண்பிக்கிறேன் நான் விளிம்பு விளைவுகளை புறக்கணித்தால் E ன் வெளியே எப்படியும் 0 ஆகும் P என்பது 0 எனவே இடப்பெயர்வு Dயும் 0 ஆக இருக்கும் இடப்பெயர்வுக்கான இரண்டாவது எடுத்துக்காட்டாக துருவப்படுத்தல் சீரானதாக இருப்பதால் நாம் முன்பு பேசிய ஒரு துருவப்படுத்தப்பட்ட கோளத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த Z திசையைச் சொல்லலாம் நாம் காட்டியது என்னவென்றால் இது இங்கே நேர்மறை மின்னூட்டம் மற்றும் கீழ்பக்கத்தில் எதிர்மறை மின்னூட்டம் கொண்ட ஒரு கோளத்திற்கு சமமானது இது தீட்டாவின் P cosine என்று வழங்கப்படுகிறது இது உள்ளே ஒரு மின் புலத்தைக் கொடுத்தது இது கீழே செல்கிறது எனவே P என்பது P நாட் z என்றால் சிக்மா தீட்டா ஆனது P நாட் cosine தீட்டாவுக்கு சமமாக இருந்தது மற்றும் மின் புலம் மைனஸ் P நாட் வகுத்தல் 3 எப்சிலான் 0 z ஆகும் உள்ளே இடப்பெயர்ச்சி என்பது எப்சிலோன் 0 E பிளஸ் P ஆக இருக்கும் இது மூன்றில் இரண்டு பங்கு P 0 z அல்லது மூன்றில் இரண்டு பங்கு E க்கு வெளியே உள்ள இருமுனை P ஆகும் அங்கு p ஆனது 4 பை வகுத்தல் 3 R cubed R என்பது ஆரம் P z மற்றும் வெளியே துருவப்படுத்தல் 0 ஆகும் எனவே D வெறுமனே 1 ஓவர் 4 பை P டாட் r இங்கே ஒரு 3 உள்ளது R மைனஸ் P ஓவர் r cubed ஆகும் எனவே இந்த விரிவுரையில் நாம் மின்சார இடப்பெயர்வு என்ற புதிய அளவை அறிமுகப்படுத்தியுள்ளோம் இது எப்சிலோன் 0 E பிளஸ் P ஆகும் divergence என்பது அமைப்பில் மூன்று மின்னூட்டத்திற்கு சமம் மற்றும் அது curl என்பது 0 அல்ல அது தொடர்புடையது மற்றும் சில எடுத்துக்காட்டுகளுக்கு சில இடப்பெயர்வை நாம் கணக்கிட்டுள்ளோம்